வணக்கம் எனவே இன்று நாம் நமது பாடத்தின் முடிவை நோக்கி வருகிறோம் இன்று நாம் ஃபோர்ஸ் கரண்ட் அனாலஜி என்ற ஒப்புமை பற்றி விவாதிப்போம் பின்னர் அனாலோகஸ் அமைப்பை தீர்க்க முயற்சிப்போம் மேலும் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் உதவியுடன் அனாலோகஸ் அமைப்பை எவ்வாறு சமமாக குறிப்பிட முடியும் என்பதைப் பார்ப்போம் எனவே இன்றைய விவாதத்தைத் தொடங்குவோம் எனவே முதலில் ஃபோர்ஸ் கரண்ட் அனாலஜி என்றால் என்ன என்று பார்ப்போம் எனவே ஃபோர்ஸ் கரண்ட் அனாலஜியில் டிரான்ஸ்லேஷனல் இயந்திரவியல் அமைப்பின் கணித ஈக்குவேஷன் எலக்ட்ரிக்கல் அமைப்பின் நோடல் ஈக்குவேஷன்களுடன் ஒப்பிடப்படுகிறது இப்போது படத்தில் காட்டப்பட்டுள்ள பின்வரும் எலக்ட்ரிக்கல் அமைப்பைக் கவனியுங்கள் இப்போது இந்த சர்க்யூட் கரண்ட் சோர்ஸ் ரெசிஸ்டர் இண்டக்டர் மற்றும் கப்பாசிட்டரைக் கொண்டுள்ளது எனவே அனைத்தும் இணையாக இணைக்கப்பட்டுள்ளன எனவே இந்த விஷயத்தில் நோடல் ஈக்குவேஷன் ஐ நீங்கள் கரண்ட் என எழுதலாம் இப்போது நாம் ஐ பதிலீடு செய்தால் அல்லது என்ற மற்றதை கூறினால் அது மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ் த் தவிர வேறில்லை எனவே நாம் என்ன எழுத முடியும்

இப்போது நீங்கள் மறுசீரமைத்தால்

இப்போது நேற்றைய வகுப்பில் நாம் வருவிக்க ட்ரான்ஸ்லேஷனல் இயந்திரவியல் அமைப்பிற்கான ஃபோர்ஸ் பேலன்ஸ் ஈக்குவேஷன் மூலம் ஃபோர்ஸ் என்பதைக் காட்டியுள்ளோம் இப்போது இந்த இரண்டு ஈக்குவேஷன்களையும் ஒப்பிட்டுப் பார்த்தால் நமக்கு என்ன கிடைக்கும் ட்ரான்ஸ்லேஷனல் இயந்திரவியல் அமைப்பு மற்றும் எலக்ட்ரிக்கல் அமைப்பின் analogousஒத்த அளவுகளைப் பெறுவோம் எனவே இந்த இரண்டு ஈக்குவேஷன்களையும் நீங்கள் பார்த்தால் ஃபோர்ஸ் மற்றும் கரண்ட் அனாலஜி ஐ கொண்டுள்ளன மாஸ் M ஆனது C க்கு அனாலோகஸ் ஆக உள்ளது B ஆனது க்கு அனாலோகஸ் ஆக உள்ளது K ஆனது க்கு அனாலோகஸ் ஆக உள்ளது x ஆனது ψ க்கு அனாலோகஸ் ஆக உள்ளது மற்றும் அதாவது வெலாசிட்டி ஆனது க்கு அதாவது வோல்டேஜ் V க்கு அனாலோகஸ் ஆக உள்ளது என்று நீங்கள் சொல்ல முடியும் ஆகவே இதையே நாம் அட்டவணை வடிவத்தில் தொகுத்துள்ளோம் ஃபோர்ஸ் கரண்ட் க்கு அனாலோகஸ் ஆக உள்ளது மாஸ் C க்கு அனாலோகஸ் ஆக உள்ளது B அதாவது ஃபிரிக்சனல் கோஎபிசியன்ட் ரேசிஸ்டன்ஸ் இன் தலைகீழி 1R உடன் அனாலோகஸ் ஆக உள்ளது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் K என்பது இடப்பெயர்ச்சி x மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ் உடன் அனாலோகஸ் ஆக உள்ளது மற்றும் வெலாசிட்டி வோல்டேஜ் V உடன் அனாலோகஸ் ஆக உள்ளது இப்போது அதே கருத்தை நாம் டார்க்கு கரண்ட் அனாலஜி க்கு பயன்படுத்தலாம் இது ரோடேஷனல் இயந்திரவியல் அமைப்புக்கும் அடிப்படையில் பொருந்தும் டார்க்கு கரண்ட் அனாலஜிகளைப் பயன்படுத்தும்போது நமக்குக் கிடைக்கும் ரோடேஷனல் இயந்திரவியல் அமைப்புக்கான கணித ஈக்குவேஷன் ஆகும் இப்போது தொகுக்கப்பட்டுள்ள எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் க்கான நோடல் ஈக்குவேஷன் ஆகும் இப்போது இந்த இரண்டு ஈக்குவேஷன்களையும் ஒப்பிட்டுப் பார்த்தால் டார்க்கு கரண்ட் i க்கு அனாலோகஸ் ஆக உள்ளது என்று நீங்கள் கூறலாம் மொமண்ட் ஆஃப் இனர்ஷியா J கப்பாசிட்டன்ஸ் க்கு அனாலோகஸ் ஆக உள்ளது ரொட்டேஷனல் ஃபிரிக்சன் கோஎபிசியன்ட் B என்பது ரேசிஸ்டன்ஸ் இன் தலைகீழி 1R உடன் அனாலோகஸ் ஆக உள்ளது டார்ஷனல் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் K இண்டக்டன்ஸ் இன் தலைகீழி 1L உடன் அனாலோகஸ் ஆக உள்ளது ஆங்குளர் இடப்பெயர்ச்சி மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ் க்கு அனாலோகஸ் ஆக உள்ளது ஆங்குளர் வெலாசிட்டி இப்போது வோல்டேஜ் V க்கு அனாலோகஸ் ஆக உள்ளது எனவே இயந்திரவியல் மற்றும் எலக்ட்ரிக்கல் அமைப்புகளுக்கு இடையிலான அனாலஜியை நாம் இவ்வாறு உறுதிப்படுத்துகிறோம் இப்போது ஃபோர்ஸ் வோல்டேஜ் அனாலஜிகளுடன் தொடரில் இருக்கும் கூறுகள் ஃபோர்ஸ் கரண்ட் அனாலோகஸ் நெட்வொர்க்கில் இணையாக இணைக்கப்படுகின்றன இதேபோல் ஃபோர்ஸ் வோல்டேஜ் அனாலஜிகளுக்கு இணையாக இருக்கும் கூறுகள் ஃபோர்ஸ் வோல்டேஜ் கரண்ட் அனாலோகஸ் அமைப்பில் தொடரில் இணைக்கப்படுகின்றன இப்போது அனாலோகஸ் அமைப்புகளில் சிக்கலை எவ்வாறு தீர்ப்பது என்பதைப் புரிந்துகொள்வோம் எனவே சிக்கலைத் தீர்க்க நாம் பின்பற்றக்கூடிய பல்வேறு படிகள் யாவை முதலாவது இயந்திரவியல் அமைப்பில் ஸ்ப்ரிங் ஃபிரிக்சன் மற்றும் பல உறுப்புகள் மீது பயன்படுத்தப்பட்ட ஃபோர்ஸ்ன் காரணமாக அனைத்து இடப்பெயர்வுகளையும் அடையாளம் காண்பது அதாவது ஃபிரிக்சன் ஸ்ப்ரிங் ஆக இருக்கும் கூறுகள் மற்றும் இரண்டு நகரும் மேற்பரப்புகளுக்கு இடையில் பயன்படுத்தப்படுவது இடப்பெயர்ச்சியில் மாற்றத்தை ஏற்படுத்தும் இப்போது முனை அடிப்படையில் ஈக்குவேலண்ட் இயந்திரவியல் அமைப்பை வரையவும் எனவே இயந்திரவியல் அமைப்பை மறுசீரமைப்போம் மற்றும் நாம் அடையாளம் காணும் முனைகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் மீண்டும் வரைவோம் ஆனால் பல்வேறு இடப்பெயர்வுகளைக் காண்கிறோம் அதன் அடிப்படையில் முனைகளை வரையறுப்போம் அதே இடப்பெயர்வின் கீழ் உள்ள உறுப்புகள் அந்த முனையின் கீழ் இணையாக இணைக்கப்படும் ஒவ்வொரு இடப்பெயர்ச்சியும் தனி முனை மூலம் குறிப்பிடப்படுகின்றன ஃபிரிக்சன் அல்லது ஸ்ப்ரிங் இருக்கும் இடப்பெயர்ச்சியில் மாற்றத்தை ஏற்படுத்தும் உறுப்பு எப்போதும் இரண்டு முனைகளுக்கு இடையில் இருக்கும் பின்னர் சமநிலை ஈக்குவேஷன்களை எழுதுகிறோம் ஒவ்வொரு முனையிலும் முனையில் செயல்படும் அனைத்து ஃபோர்ஸ்களின் இயற்கணித கூட்டுதொகை 0 ஆக இருக்கும் பின்னர் நாம் ஃபோர்ஸ் வோல்டேஜ் அனாலஜிகளைப் பயன்படுத்துவோம் மற்றும் அனாலஜிகளை எவ்வாறு உருவாக்குவது என்பதை இப்போது விவாதித்த உறுப்புகளின் மாற்றீடுகளைப் பயன்படுத்தவும் எனவே அனாலோகஸ் கூறுகள் யாவை எனவே கடந்த வகுப்பிலும் இந்த அமர்விலும் நாம் அனாலோகஸ் கூறுகள் பற்றி விவாதித்தோம் ஃபோர்ஸ் வோல்டேஜ் க்கு அனாலோகஸ் ஆக இருக்கிறது M ஆனது இண்டக்டன்ஸ்க்கு அனாலோகஸ் ஆக இருக்கிறது விஸ்கஸ் ஃபிரிக்சன் கோஎபிசியன்ட் R க்கு அனாலோகஸ் ஆக இருக்கிறது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் 1C க்கு அனாலோகஸ் ஆக இருக்கிறது x ஆனது q க்கு அனாலோகஸ் ஆக இருக்கிறது dxdt என்பது i க்கு அனாலோகஸ் ஆக இருக்கிறது இப்போது லூப் முறையைப் பயன்படுத்தி ஈக்குவேஷன்களை உருவகப்படுத்துங்கள் இடப்பெயர்வுகளின் எண்ணிக்கை இப்போது எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் உள்ள லூப் கரண்ட்களின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கும் நீங்கள் ஃபோர்ஸ் கரண்ட் அனாலஜி பயன்படுத்துகிறீர்கள் என்றால் இந்த அனாலோகஸ் முறையான அளவுகளைப் பயன்படுத்துவோம் இது நாம் விவாதித்த ஃபோர்ஸ் கரண்ட் i க்கு அனாலோகஸ் ஆக இருக்கிறது M ஆனது C க்கு அனாலோகஸ் ஆக இருக்கிறது B ஆனது 1 R க்கு அனாலோகஸ் ஆக இருக்கிறது K ஆனது 1L க்கு அனாலோகஸ் ஆக இருக்கிறது x ஆனது க்கு அனாலோகஸ் ஆக இருக்கிறது மற்றும் dxdt ஆனது வோல்டேஜ் V க்கு அனாலோகஸ் ஆக இருக்கிறது இப்போது இயந்திரவியல் அமைப்பை இரண்டு ஈக்குவேலண்ட் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்களாக மாற்றுவோம் பின்னர் அதை தீர்ப்போம் ஃபோர்ஸ் கரண்ட் அனாலஜி இருந்தால் இடப்பெயர்வுகளின் எண்ணிக்கை முனை வோல்டேஜ்களின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கும் இப்போது ஒரு உதாரணத்தின் உதவியுடன் இப்போது விவாதித்ததைப் புரிந்துகொள்ள முயற்சிப்போம் எனவே இந்த எடுத்துக்காட்டில் கொடுக்கப்பட்ட சர்க்யூட் க்கு கொடுக்கப்பட்ட இயந்திரவியல் அமைப்பு ஈக்குவேலண்ட் இயந்திரவியல் அமைப்பை நாம் கொடுக்க வேண்டும் இப்போது அதற்கான சமநிலை ஈக்குவேஷன்களை எழுதி ஃபோர்ஸ் வோல்டேஜ் மற்றும் ஃபோர்ஸ் கரண்ட் அனாலஜிகளைப் பயன்படுத்தி எலக்ட்ரிக்கல் அனாலோகஸ் சர்க்யூட் களைப் பெற வேண்டும் எனவே இந்த படத்தை நீங்கள் பார்த்தால் விஸ்கஸ் ஃபிரிக்சன் கோஎபிசியன்ட் கொண்ட ஒரு டேஷ்பாட் நம்மிடம் உள்ளது இது உடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் ஃபோர்ஸ் பயன்படுத்தப்படுகிறது மற்றும் ஆனது மற்றும் என்ற மற்றொரு விஸ்கஸ் ஃபிரிக்சன் கோஎபிசியன்ட் வழியாகவும் ஸ்ப்ரிங் K உடன் இணைக்கப்பட்டுள்ளது எந்த t நேரத்திலும் இன் இடப்பெயர்ச்சியைக் கொண்டிருப்பதாகவும் எந்த t நேரத்திலும் இன் இடப்பெயர்ச்சியைக் கொண்டிருப்பதாகவும் நாம் கூறுகிறோம் எனவே இப்போது இந்த இயந்திரவியல் அமைப்பு நம்மிடம் உள்ளது அதை ஈக்குவேலண்ட் அனாலோகஸ் எலக்ட்ரிகல் அமைப்பாக மாற்ற வேண்டும் எனவே நாம் என்ன செய்வோம் இன் இடப்பெயர்ச்சி மற்றும் க்கும் நிலையான ஆதரவிற்கும் இடையில் இருப்பதால் இதுவும் இன் செல்வாக்கின் கீழ் உள்ளது இடப்பெயர்வை இலிருந்து ஆக மாற்றும் போது அது இரண்டு நகரும் புள்ளிகளுக்கு இடையில் உள்ளது மேலும் K ஆனது மாஸ் மற்றும் நிலையான ஆதரவுக்கு இடையில் இருப்பதால் மற்றும் K இடப்பெயர்ச்சி இன் கீழ் உள்ளன எனவே ஃபோர்ஸ் இப்போது உடன் இணைக்கப்பட்டுள்ளது பின்னர் மற்றும் இவை இடப்பெயர்வின் செல்வாக்கின் கீழ் இருக்கும் இரண்டு கூறுகள் எனவே நாம் என்ன செய்வோம் இரண்டையும் இணையாக இணைப்போம் எனவே இப்போது இணைக்கப்பட்டுள்ளது இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் இந்த 3 கூறுகளும் இப்போது முனை உடன் இணைக்கப்பட்டுள்ளன இப்போது விஷயத்தில் இடப்பெயர்வை இலிருந்து ஆக மாற்றுகிறது ஆகவே இடப்பெயர்வை இலிருந்து ஆக மாற்றுவதற்கு பொறுப்பு என்பதால் மற்றும் க்கு இடையில் ஐ இணைக்கிறோம் இப்போது M2 மற்றும் K இவை நேரடியாக இடப்பெயர்ச்சி x2 இன் செல்வாக்கின் கீழ் உள்ளன ஏனெனில் K நேரடியாக இயந்திரவியல் அமைப்பின் நிலையான பக்கத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது பின்னர் K மூலம் நீங்கள் M2 உடன் இணைக்கப்படுகிறீர்கள் எனவே நீங்கள் M2 இல் இடப்பெயர்ச்சி பெறும்போது M2 மற்றும் K ஆகியவை நேரடியாக இடப்பெயர்ச்சி x2 இன் செல்வாக்கின் கீழ் இருக்கும் எனவே x2 க்கு M2 மற்றும் K ஐ இணையாக இணைப்போம் எனவே இப்போது உதாரணத்தில் கொடுக்கப்பட்டதை நாம் பார்த்தபடி இந்த இயந்திரவியல் அமைப்பானது இயந்திரவியல் அமைப்பின் ஈக்குவேலண்ட் முனை குறிப்பிடுவதாக மாற்றப்படுகிறது இப்போது நாம் என்ன செய்வோம் முனை 1 மற்றும் 2 இல் உங்கள் ஃபோர்ஸ்களின் கூட்டுதொகை 0 க்கு சமமாக இருக்க வேண்டும் என்று நாம் கூறுவோம் எனவே அந்த விஷயத்தில் முனை 1 க்கு அவற்றை லேப்லேஸ் களத்தில் எழுதுவோம் எனவே முனை 1 இல் முனை 2 இல் எனவே இப்போது நீங்கள் முனை 1 மற்றும் முனை 2 க்கு 2 இயந்திரவியல் ஈக்குவேஷன்களைப் பெற்றுள்ளீர்கள் இப்போது நீங்கள் ஃபோர்ஸ் வோல்டேஜ் அனாலஜிகளைப் பயன்படுத்தினால் இந்த இரண்டு ஈக்குவேஷன்களையும் தொடர்புடைய அனாலோகஸ் வோல்டேஜ் ஈக்குவேஷன்களில் எழுதலாம் எனவே நாம் என்ன எழுத முடியும் நாம் என எழுதலாம் இப்போது ஐ மாற்றுவோம் ஆகவே எனவே இந்த இரண்டு ஈக்குவேஷன்களையும் பயன்படுத்தி நீங்கள் ஈக்குவேலண்ட் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டை உருவாக்கலாம் இது எடுத்துக்காட்டில் கொடுக்கப்பட்ட இயந்திரவியல் அமைப்பைக் குறிக்கும் இப்போது இரண்டாவது விஷயம் என்னவென்றால் நீங்கள் ஃபோர்ஸ் கரண்ட் அனாலஜிகளையும் உருவாக்கலாம் எனவே அந்த விஷயத்தில் நீங்கள் என்ன செய்ய முடியும் வோல்டேஜ் அனாலோகஸ் க்கான ஈக்குவேஷன் ஐ எழுதுவதற்கு பதிலாக நீங்கள் கரண்ட் அனாலோகஸ் க்கான ஈக்குவேஷன் ஐ எழுதுவோம் பின்னர் நாம் என எழுதலாம் எனவே இயந்திரவியல் அமைப்பு தொடர்பான இரண்டு அனாலோகஸ் ஈக்குவேஷன்களை இப்போது நீங்கள் பெற்றுள்ளீர்கள் இப்போது நாம் என மாற்றலாம் எனவே இந்த இரண்டையும் மேலே உள்ள ஈக்குவேஷன்களில் வைத்தால் நீங்கள் என எளிமைப்படுத்தலாம் எனவே இப்போது உங்களுக்கு இரண்டு முனை ஈக்குவேஷன்கள் கிடைத்துள்ளன அடிப்படையில் இந்த குறிப்பிட்ட சர்க்யூட் உதவியுடன் இதை குறிப்பிடப்படலாம் எனவே நீங்கள் இங்கே பார்த்தால் உங்களிடம் C1 மற்றும் R1 உள்ளன இவை இணையாக உள்ளன பின்னர் உங்களிடம் கரண்ட் சோர்ஸ் I1 உள்ளது இது இப்போது V1 உடன் இணைக்கப்பட்டுள்ளது V1 மற்றும் V2 க்கு இடையில் உங்களுக்கு 1R2 என்ற ரெசிஸ்டன்ஸ் உள்ளது எனவே நீங்கள் இதை அடிப்படையில் 1B2 என்று குறிப்பிடுவீர்கள் இதை நீங்கள் இயந்திரவியல் அமைப்புடன் ஒப்பிடலாம் இதேபோல் இரண்டாவது குறியீடு C2 மற்றும் L க்கு இவை இரண்டும் இணையாக உள்ளன அவற்றை நீங்கள் இங்கிருந்து பார்க்கலாம் எனவே இந்த வழியில் நீங்கள் வோல்டேஜ் சோர்ஸ் க்கு பதிலாக கரண்ட் சோர்ஸ் ஐ பயன்படுத்தி முனை அனாலோகஸ் அமைப்பை உருவாக்கலாம் பின்னர் நீங்கள் எடுத்துக்காட்டில் பார்த்த இயந்திரவியல் அமைப்புக்கு அனாலோகஸ் ஆக இருக்கும் சர்க்யூட் கிடைக்கும் இப்போது எளிய திரவ நிலை அமைப்புக்கான டிரான்ஸ்பர் செயல்பாட்டு வளர்ச்சியைப் பார்ப்போம் அங்கு நீங்கள் சில ஸ்டெடி ஸ்டேட் ஓட்டம் Q ஐ வைத்திருக்கிறீர்கள் இது தொட்டியின் உள்ளே செல்கிறது நீர் பாய்கிறது மற்றும் அதன் ஸ்டெடி ஸ்டேட் மதிப்பிலிருந்து வரத்து விகிதத்தில் ஒரு சிறிய மாற்றம் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் இது ஒரு ஸ்டெடி ஸ்டேட் மதிப்பிலிருந்து ஹெட் ல் சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தும் எனவே நீங்கள் வரத்து வீதத்தை மாற்றும்போது ஹெட் அதிகரிக்கும் எனவே இப்போது ஹெட் உதாரணம் என்று சொன்னால் எடுத்துக்காட்டாக ஹெட் இப்போது என்பது ஓட்டத்தில் எந்த மாற்றத்திற்கும் முன் உள்ள ஸ்டெடி ஸ்டேட் ஹெட் இப்போது அது தொட்டியின் கப்பாசிட்டி அதிகரிக்கும் என்பதைக் காண்பிக்கும் ஏனென்றால் இப்போது நீரின் ஓட்டம் மாறிவிட்டது நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய அவுட்லெட் ன் சில ரெசிஸ்டன்ஸ் R இருக்கும் எனவே நீங்கள் வரத்து வீதத்தை அதிகரிக்கும்போது சிறிய வெளிச்செல்லும் வீதத்தையும் சமமாக மாற்றலாம் எனவே இது ஆக இருந்தால் நீங்கள் வரத்து மற்றும் வெளிச்செல்லும் வீதத்தையும் மாற்றத்தை செய்வீர்கள் இது தொட்டியின் கப்பாசிட்டன்ஸ் மாறுவதற்கு இது காரணமாக அமையும் இப்போது திரவ நிலை அமைப்பின் கப்பாசிட்டன்ஸ் ஈக்குவேஷன் லிருந்து தொட்டியின் கப்பாசிட்டன்ஸ் ஆக எழுதலாம் அல்லது என எழுதலாம் இப்போது வரையறையிலிருந்து ரெசிஸ்டன்ஸ் என்பது என்ன அதாவது தொட்டியின் நிலை வேறுபாட்டில் மாற்றம் மற்றும் பின்னர் வினாடிக்கு மீட்டர் கனசதுரத்தில் இருக்கும் ஓட்ட விகிதத்தில் மாற்றம் C இன் மதிப்பு என்ன C என்பது தொட்டியில் சேமிக்கப்படும் திரவ மாற்றம் வகுத்தல் மீட்டரில் அளவிடப்படும் ஹெட் ல் மாற்றம் இப்போது அந்த தகவல்கள் அனைத்தும் உங்கள் கையில் உள்ளன பின்னர் நீங்கள் ஐ எழுதலாம் எனவே நீங்கள் இப்போது எழுதக்கூடியது அல்லது அல்லது நீங்கள் என்று சொல்லலாம் இப்போது நீங்கள் லாப்லேஸ் உருமாற்றத்தை எடுத்துக் கொண்டால் அது ஆகிவிடும் இப்போது நீங்கள் ஆரம்ப நிலைமைகளை புறக்கணித்தால் டிரான்ஸ்பர் செயல்பாட்டை நாம் கண்டுபிடிக்க விரும்பினால் எனவே ஐ உள்ளீடாகவும் h ஐ வெளியீடாகவும் கொண்டால் அமைப்பின் டிரான்ஸ்பர் செயல்பாடு ஆகும் இப்போது முந்தைய ஈக்குவேஷன் ஐ பயன்படுத்தினால் நீங்கள் எளிதாக அதன் மதிப்பைக் கண்டுபிடிக்கலாம் எனவே இந்த வழியில் நீங்கள் அமைப்பின் டிரான்ஸ்பர் செயல்பாட்டை எளிதாகக் காணலாம் இப்போது ஒருவேளை h க்கு பதிலாக நீங்கள் q0 ஐ ஒரு வெளியீடாக எடுத்துக்கொண்டால் மேலும் என்று உங்களுக்குத் தெரியும் எனவே அந்த விஷயத்தில்

எனவே இந்த வழியில் திரவ நிலை அமைப்பாக உள்ள கொடுக்கப்பட்ட அமைப்பை டிரான்ஸ்பர் செயல்பாடுகளின் உதவியுடன் ஈக்குவேலண்ட் ஆக குறிப்பிடலாம் எனவே இதன் மூலம் நம்முடைய இன்றைய அமர்வை முடித்துக் கொள்ளலாம் நிச்சயமாக நமது பாடத்தின் முடிவும் கூட எனவே இந்த பாடத்தில் நாம் விவாதித்ததை மீண்டும் பார்ப்போம் எனவே அடிப்படையில் நமது விவாதத்தை வாரம் 1 முதல் தொடங்கினோம் அப்போது அடிப்படை சர்க்யூட் கூறுகள் மற்றும் அலைவடிவங்கள் பற்றி விவாதித்தோம் அங்கு நாம் உறவைப் பற்றி விவாதித்தோம் மற்றும் அவர் P இன் மதிப்பைக் கணக்கிடுவதற்கான வழியைக் கண்டுபிடித்தோம் பின்னர் நாம் மெஷ் மற்றும் நோடல் அனாலிசிஸ் ஐப் படித்தோம் பின்னர் இரண்டு வாரங்களில் பல்வேறு நெட்வொர்க் கோட்பாடுகளைப் பற்றி விவாதித்தோம் அங்கு நாம் தெவெனின் Thevenin's நார்டன் Norton's மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்பர் தேற்றம் மற்றும் சூப்பர் பொசிஷன் தேற்றம் மற்றும் பல எனவே இந்த இரண்டு வாரங்கள் நெட்வொர்க் கோட்பாடுகளுடன் தொடர்புடையவை பின்னர் 5 வது வாரத்தில் முதல் வரிசை மற்றும் இரண்டாவது வரிசை மற்றும் நெட்வொர்க்குகள் பற்றி விவாதித்தோம் பின்னர் ஆறாவது வாரம் லாப்லேஸ் உருமாற்றம் மற்றும் அதன் பயன்பாடு பற்றி விவாதித்தோம் பின்னர் ஆறாவது வாரத்தில் நாம் பெற்ற அறிவைப் பயன்படுத்தினோம் மற்றும் 7 வது வாரத்தில் லாப்லேஸ் உருமாற்றத்தின் உதவியுடன் சர்க்யூட் அனாலிசிஸ் ல் லாப்லேஸ் உருமாற்றம் குறித்த அறிவைப் பயன்படுத்தினோம் 8 வது வாரத்தில் இரண்டு போர்ட் நெட்வொர்க்கைப் பற்றி விவாதித்தோம் வாரம் 9 மற்றும் 10 ல் AC சர்க்யூட் அனாலிசிஸ் ல் கவனம் செலுத்தினோம் அங்கு DC சர்க்யூட் விஷயத்தில் ஆம் விவாதித்த நெட்வொர்க் கோட்பாடுகள் AC சர்க்யூட்டைப் பொறுத்தவரை நாம் விவாதித்தோம் சில எடுத்துக்காட்டுகளை தீர்க்க முயற்சித்தோம் இதனால் AC சர்க்யூட்கள் தொடர்பாக நெட்வொர்க் கோட்பாடுகளை நாம் புரிந்து கொள்ள முடியும் பின்னர் 11 வது வாரத்தில் ஸ்டேட் வெறியபிள் அனாலிசிஸ் பற்றி நாம் விவாதித்தோம் மேலும் ஸ்டேட் வெறியபிள் அனாலிசிஸ் ன் உதவியுடன் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் தொடர்பான இரண்டு எடுத்துக்காட்டுகளை தீர்க்க முயற்சித்தோம் மேலும் இந்த வாரம் அனாலோகஸ் அமைப்பு பற்றி விவாதித்தோம் எலக்ட்ரிக்கல் அளவுகளைப் பொறுத்து பல்வேறு இயந்திரவியல் அளவுகளுக்கிடையேயான உறவை நாம் உறுதிப்படுத்துகிறோம் எனவே நீங்கள் இந்த பாடத்தை அனுபவித்திருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் அடிப்படை எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் தொடர்பான போதுமான அறிவு உங்களுக்கு கிடைத்துள்ளது மேலும் உங்கள் தேர்வுகளிலும் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் என்று நம்புகிறேன் எனவே உங்கள் தேர்வுக்கு வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி